ஃபைல் மாடிஃபிக்கேஷன் ஸிஸ்டம் ப்ரோக்ராம்கள் எடுத்துக்காட்டாக டெக்ஸ்ட் எடிட்டர் என்பது ஒரு ப்ரோக்ராம் ஆகும் இதன் மூலம் நாம் டெக்ஸ்ட் ஃபைல்களை உருவாக்கலாம் அல்லது மாற்றலாம் அது ஒரு வாய்ப்பு பிறகு ஃபைல்களின் உள்ளடக்கங்களை தேடுவதற்கும் அல்லது உரையை மாற்றுவதற்கும் சிறப்பு கமேன்ட்கள் உள்ளன இது நாம் செய்ய விரும்பும் மற்றொரு வகை ஃபைல் மாற்றம் ஆகும் பின்னர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட் கம்பைலர்ஸ் அசெம்பிளர்ஸ் டீபக்கர்ஸ் இன்டர்ப்ரெட்டர் ஆகியவை உள்ளன சில ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை போலவே சில நேரங்களில் அவை வழங்கப்படுகின்றன அவை சில உள்ளமைக்கப்பட்ட கம்பைலர்களுடன் வருகின்றன அதுபோல உள்ளமைக்கப்பட்ட அசெம்பிளர்கள் உள்ளமைக்கப்பட்ட டீபக்கர்ஸ் போன்றவை வருகின்றன அவை பெரும்பாலும் ஆதரிக்கப்படுகின்றன சில ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு இந்த வகை ஆதரவு இருக்காது ஆனால் அது எப்படி இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் அது அந்த ஆதரவோடு வருகிறது பின்னர் ப்ரோக்ராம் லோடிங் மற்றும் எக்ஸிக்யூஷன் பலவிதமான லோடர்கள் உள்ளன அப்சல்யூட் லோடர் ரீலோகேட்டபிள் லோடர் லிங்கர்ஸ் ஓவர்லே எடிட்டர் லோயர் லோடர் போன்ற பல்வேறு வகையான லோடர்கள் கிடைக்கின்றன இந்த வெவ்வேறு வகையான நுட்பங்கள் மூலம் ப்ரோக்ராம்களை மெயின் மெமரியில் லோட் செய்ய முடியும் அதைப்பற்றி சுருக்கமாக பார்ப்போம் எனவே நீங்கள் ஒரு ப்ரோக்ராமைப் பார்த்தால் இப்போது இது டிஸ்க்கில் இருக்கிறது எக்ஸிக்யூஷனுக்காக இந்த ப்ரோக்ராமை மெயின் மெமரிக்கு கொண்டு வர வேண்டும் இது மெயின் மெமரி இப்போது இந்த மெயின் மெமரியில் நாம் ப்ரோக்ராமை எந்த இடத்தில் லோட் செய்வது எனக்கு 10 கிலோபைட் உள்ள ஒரு ப்ரோக்ராம் கிடைத்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது அந்த 10 கிலோபைட் லொக்கேஷன் 1000 லிருந்து தொடங்கி லோட் செய்யப்படலாம் அல்லது அது வேறு சில லொக்கேஷன்களிலும் லோட் செய்யப்படலாம் இப்போது அப்சல்யூட் லோடர் இருந்தால் என்ன ஆகும் என்றால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ப்ரோக்ராமை லோட் செய்கிறீர்களோ அங்கே ஒரு நிலையான முகவரி உள்ளது அங்கிருந்து அது லோட் செய்யப்படும் அது இந்த முகவரியிலிருந்து மட்டுமே லோட் செய்யப்படும் கணினியில் உள்ள ப்ரோக்ராம்களின் எண்ணிக்கை நிலையானதாக இருந்தால் இது சாத்தியமாகும் அவற்றின் லோட் மதிப்புகள் முன்பே நமக்கு தெரியும் பொதுவாக தொலைபேசி பரிமாற்றம் போன்ற அர்ப்பணிப்பு பயன்பாட்டிற்கு இது சாதாரணமானது எனவே இயங்கும் ப்ரோக்ராம்களின் தொகுப்பு நிலையானதாக செய்யப்பட்டால் அந்த நிகழ்வுகளுக்கு இந்த அப்சல்யூட் லோடர் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் மிகவும் பொதுவான வடிவத்தில் இருக்கும் சில லோடர் ரீலோடபிள் லோடர் என்பது அது மெமரியில் காலியாக இருக்கும் இடத்தைப் பொறுத்தது எனவே இந்த பகுதியில் மெமரி காலியாக இருக்கலாம் எனவே லொக்கேஷன் 1000 லிருந்து லோட் செய்வதற்கு பதிலாக இந்த முகவரியிலிருந்து ப்ரோக்ராம் லோட் செய்யப்படும் எனவே இந்த வழியில் ரீலோடபிள் லோடர்கள் கிடைத்துள்ளன இவை அவற்றின் அப்சல்யூட் லோடர்கள் ரீலோடபிள் லோடர்கள் பின்னர் லிங்கேஜ் எடிட்டர் அல்லது லிங்கர்ஸ் உள்ளன அவை உண்மையில் பல வேறுபட்ட எக்ஸிக்யூடபிள் மாட்யூல்களை ஒருங்கிணைக்கிறது இதனால் ஆப்ஜெக்ட் மாட்யூல்கள் ஒரு எக்ஸிக்யூடபிள் மாட்யூலை பெறுகின்றன அப்ளிகேஷனின் அதே பகுதிகள் வெவ்வேறு பயனாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் அவற்றின் வெவ்வேறு மாட்யூல்களை எழுதுகின்றனர் மேலும் இந்த மாட்யூல்கள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு இறுதியில் எக்ஸிக்யூடபிள் பதிப்பை பெற வேண்டும் அது இந்த லிங்கேஜ் எடிட்டரால் செய்யப்படுகிறது மேலும் நமக்கு ஒவர்லே லோடர்கள் கிடைத்துள்ளன அதில் ப்ரோக்ராமின் ஏதேனும் ஒரு பகுதி ப்ரோக்ராமின் வேறு சில பகுதிகளால் ஒவர்லே செய்யப்படுகிறது ஒரு ப்ரோக்ராமின் ஆரம்பத்தில் உங்களுக்கு ப்ராஸஸ் 1 தேவைப்படலாம் ஆனால் சிறிது நேரம் கழித்து ப்ராஸஸ் 1 தேவைப்படாது என்பதை காண்கிறோம் எனவே ப்ராஸஸ் 2 ஐ வேறு லொக்கேஷனில் லோட் செய்வதற்கு பதிலாக நாம் ப்ராஸஸ் 1 ஐ லோட் செய்த லொக்கேஷனை பயன்படுத்துகிறோம் எனவே இதுவே ஒவர்லேயின் கருத்து ஆகும் இந்த ஸ்பேஸை நிலையாக நாம் பெறும்போது இந்த ஒவர்லே லோடர்கள் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது ஹையர் லெவல் மற்றும் மெஷின் லேங்குவேஜுக்கான டீபக்கர்ஸ் அமைப்புகள் இதுவும் வழங்கப்பட்ட ஒரு ஆதரவாகும் ஏனென்றால் பிழைத்திருத்தத்தை நாம் மேற்கொள்ளலாம் பயனாளர்களின் பார்வையில் ப்ராஸஸ் என்பது ஒவ்வொரு வரியாக எழுதப்பட்ட ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் லெவலில் செயல்பாட்டை அதிக அளவில் செய்ய முடிந்தால் அது மிகவும் நல்லது அதேசமயம் கணினியைப் பொறுத்தவரை இது மெஷின் லேங்குவேஜ் நிலையில் செயல்படுகிறது எனவே கணினிக்கு மெஷின் லெவல் டீபக்கிங் எளிதானது மெஷின் லெவல் மற்றும் யூசர் லெவல் ஆகிய இரு நிலைகளிலும் நாம் ஏதாவது ஒன்றை வழங்க வேண்டும் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் அவ்வாறு ஆதரிக்கலாம் பின்னர் தகவல்தொடர்பு பல எண்ணிக்கையிலான ப்ராஸஸ்களுக்கு இடையில் தகவல்தொடர்புகள் செய்ய வேண்டியிருக்கலாம் இந்த வழியில் ப்ராஸஸ்கள் பயனாளர்கள் மற்றும் கணினி அமைப்புகளுக்கு இடையே விர்ச்சுவல் இணைப்புகளைப் பெற்றிருக்க வேண்டும் ஏனெனில் அங்கே பிஸிக்கல் பைப் அல்லது பிஸிக்கல் வரிசை எதுவும் செயல்படுத்தப்படவில்லை இறுதியில் அனைத்தும் சில நினைவகத்தின் விர்ச்சுவல் அடிப்படையில் சில மெமரி லொக்கேஷனின் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன ஒருவருக்கொருவர் செய்திகளை அனுப்பவும் வலைப்பக்கங்களில் உலாவவும் மின்னஞ்சல் அனுப்பவும் அல்லது உள்நுழையவும் ஒரு கணினியிலிருந்து ஃபைல்களை தொலைவிலிருந்து மாற்றவும் பயனாளர்களை அவை அனுமதிக்கின்றன இவை கணினியில் வழங்கப்படும் பல்வேறு தகவல் தொடர்பு வகை ப்ரோக்ராம்கள் நான் சொன்னது போல் அவற்றைச் செயல்படுத்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்துடன் கிடைக்கக்கூடிய சிஸ்டம் கால்ஸின் அடிப்படையில் சில செயல்பாடுகளைச் செய்ய வேண்டும் பின்னணி சேவைகளுக்கு system start up அல்லது terminate போல சில சேவைகள் பூட் செய்யும் நேரத்தில் நிறுவப்பட வேண்டும் சில கணினிகளில் ஸிஸ்டம் பூட் முதல் நிறுத்துவது வரை இந்த சேவைகள் இரண்டையும் நாம் பெற விரும்புகிறோம் சில சேவைகள் தொடக்க நேரத்தில் பின்னர் கணினி ஆரம்பிக்கும்போது மற்றும் கணினி முடிக்கும்போது போன்ற நேரங்களில் இன்வோக் செய்யப்படும் பின்னர் கணினி துவங்கும் போதெல்லாம் அந்த ப்ராஸஸ் வரும் அல்லது சேவை வந்து வசதிகளை வழங்கும் அது கணினியின் முழு நேரத்திற்கும் இயங்கும் ஒன்று டிஸ்க் சரிபார்ப்பு செயல்பாடு திட்டமிடல் பிழை பதிவு அச்சிடல்கள் போன்றவை வெவ்வேறு பின்னணி சேவைகள் கணினியின் பயனாளராக அந்த சேவைகளை நீங்கள் பார்க்கவில்லை ஆனால் அந்த சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவை பயனாளர் சூழலில் ரன் ஆகிறது கெர்னல் சூழலில் அல்ல எனவே அவை பயனாளர் நிலை ப்ரோக்ராம் இருந்தாலும் அவை குறைந்த முன்னுரிமை உள்ள பயனாளர் ப்ராஸஸ்கள் என்று நீங்கள் சில அர்த்தத்தில் கூறலாம் அவை பின்னணி சேகரிப்பில் இயங்குகின்றன இது கணினியின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக அல்லது கணினி ரிசோர்ஸ்களை சிறப்பாகப் பயன்படுத்துவதற்கு கணினி நிர்வாகியால் பயன்படுத்தப்படும் தகவல்களாகும் அவை கெர்னல் ப்ராஸஸ் அல்ல அவை ஸிஸ்டம் மோட் ப்ராஸஸ் மட்டுமே எனவே அவை சர்வீஸஸ் சப் ஸிஸ்டம் அல்லது டீமன்கள் என அழைக்கப்படுகின்றன எனவே லினக்ஸ் அல்லது யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை உங்களுக்கு நன்கு தெரிந்திருந்தால் அதிக எண்ணிக்கையிலான டீமன்கள் இயங்குவதை நீங்கள் காண்பீர்கள் அந்த டீமன்கள் வேறு எதுவும் இல்லை இந்த பின்னணி சேவைகள் ஆகும் மேலும் கணினியுடன் பொருந்தாத அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்களை நாம் பெற்றுள்ளோம் அவை பயனாளர்களால் ரன் செய்யப்படுகின்றன மேலும் அவை பொதுவாக OS ன் ஒரு பகுதியாக கருதப்படுவதில்லை எடுத்துக்காட்டாக நாம் ஒரு இருபடி சமன்பாட்டின் ரூட்களை கண்டுபிடிப்பது போன்ற ப்ரோக்ராமை எழுதும்போது அது ரன் ஆகிக் கொண்டிருக்கும் ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஆகும் அல்லது ரன் ஆகிக் கொண்டிருக்கும் சில டேட்டாபேஸ் அதுவும் ரன் ஆகிக் கொண்டிருக்கும் ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஆகும் அவை கமேன்ட் லைன் மவுஸ் கிளிக் அல்லது ஃபிங்கர் போக் மூலம் தொடங்கப்படுகின்றன எனவே நாம் என்ன செய்தாலும் ஒரு கமேன்ட் லைன் இன்டர்ஃபேஸில் ஒரு கமேன்டை எக்ஸிக்யுஷனுக்காக வழங்குகிறோம் ஒரு க்ராஃபிக்கல் யூஸர் இன்டர்ஃபேஸில் ஒரு மவுஸ் கிளிக்கை ப்ரோக்ராம் இன்வோக் செய்யப்படுவதற்கு கொடுக்கிறோம் அல்லது தொடுதிரை என்றால் நாம் சில சேவைகளை தொடங்க நம் விரலை பயன்படுத்தலாம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வடிவமைப்பு மற்றும் செயல்படுத்தல் OS இன் வடிவமைப்பு மற்றும் செயல்படுத்தல் தீர்க்க முடியாதது ஆனால் சில அணுகுமுறைகள் வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டுள்ளன OS வடிவமைப்பு மிகவும் திறமையானதாக இருக்கும் என்பதை நாம் எப்போதும் உறுதிப்படுத்த முடியும் என்பதல்ல ஏனென்றால் நம்மிடம் உள்ள ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் டொமைனில் பல சிக்கல்கள் உள்ளன எனவே அவை NP ஹார்ட் ப்ராப்ளம் வகையை சேர்ந்தவை எனவே அவற்றை அவ்வளவு எளிதில் தீர்க்க முடியாது ஆனால் அணுகுமுறைகள் அதை இன்னும் வெற்றிகரமாக செய்ய முயற்சிக்கும் எனவே வெவ்வேறு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் உள் கட்டமைப்பு பரவலாக மாறுபடும் ஏனெனில் அவை வெவ்வேறு குழுக்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு குழு வடிவமைப்பை மற்றொரு குழுவிற்கு வெளிப்படுத்தாது எனவே இதன் விளைவாக ஒவ்வொரு குழுவும் ஒரு சுதந்திரமான பாணியில் முயற்சி செய்கின்றன மேலும் அவை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம்களுக்கு வெவ்வேறு கட்டமைப்புகளைக் கொண்டு வருகின்றன குறிக்கோள்கள் மற்றும் விவரக்குறிப்புகளை வரையறுப்பதன் மூலம் வடிவமைப்பைத் தொடங்க வேண்டும் எனவே எதை அடைய விரும்புகிறோம் என்பதை நாம் சொல்கிறோம் பின்னர் படிப்படியாக கணினியை வரையறுத்து உண்மையான செயலாக்கத்திற்கு செல்ல விரும்புகிறோம் வன்பொருள் கணினியின் வகைகளான பேட்ச் டைம் ஷேரிங் ஸிங்கிள் யூஸர் மல்ட்டி யூஸர் டிஸ்ட்ரிப்யுட்டட் ரியல் டைம் முதலிய தேர்ந்தெடுப்புகளால் அவை பாதிக்கப்படுகின்றன எனவே நாம் செயல்படுத்தப் போகும் வன்பொருள் இயங்குதளத்தில் அந்த குறிப்பிட்ட வன்பொருள் சில அம்சங்களை நமக்கு வழங்கும் முன்பு இந்த மைக்ரோ ப்ராஸஸர்கள் அல்லது மைக்ரோகண்ட்ரோலர்கள் உருவாக்கப்படும் போது இருந்தது போல மக்கள் மென்மேலும் அதிக வேகத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் வெறும் வேகம் மட்டும் இருப்பது போதுமானதாக இல்லை என்பதை மக்கள் பின்னர் புரிந்துகொண்டார்கள் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் அந்த வன்பொருள்களிடமிருந்து உதவியைப் பெற வேண்டும் அந்த வசதிகளை நாம் வழங்குகிறோம் அதன்பிறகு மெமரி மேனேஜ்மென்ட் யூனிட் பின்னர் பாதுகாப்பு விஷயங்கள் போன்ற பல ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு தொடர்பான மாட்யூல்களை அவர்கள் ஒருங்கிணைக்கத் தொடங்கினர் அவை ஆர்க்கிடெக்சர் அல்லது ப்ராஸஸரின் வன்பொருளில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன எனவே தேர்வு செய்யப்பட்ட வன்பொருள் கிடைப்பதை பொறுத்து வன்பொருள் வடிவமைப்பு பாதிக்கப்படுகிறது நாம் வடிவமைக்க விரும்பும் ஸிஸ்டத்தின் வகை ஒரு பேட்ச் ஸிஸ்டமா அல்லது டைம் ஷேரிங் ஸிஸ்டமா ஸிங்கிள் யூஸர் அல்லது மல்ட்டி யூஸர் டிஸ்ட்ரிப்யுட்டட் ஸிஸ்டமா ரியல் டைம் ஸிஸ்டமா என்பதை பொறுத்து பல வடிவமைப்பு சிக்கல்கள் வரும் அவை வடிவமைப்பு முன்னுதாரணம் என்ன என்பதை தீர்மானிக்கும் இலக்குகளை வரையறுக்கும் வகையில் இரண்டு குழுக்கள் உள்ளன ஒன்று பயனாளர் இலக்குகள் பயனாளர் குறிக்கோள்கள் பொதுவாக பயன்படுத்த எளிதாக கற்றுக்கொள்வது எளிதாக நம்பகமானதாக பாதுகாப்பானதாக மற்றும் வேகமானதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் புதிய ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு செல்வதற்கான ஒரு அடிப்படை தடையாக இருப்பது எதுவென்றால் அங்குள்ள கமேன்ட்கள் நமக்குத் தெரியாது இப்போதெல்லாம் இந்த GUI அடிப்படையிலான இன்டர்ஃபேஸின் வருகையால் அது குறைவாக தெரிகிறது எனவே கணினி கமேன்ட்களை எனக்குத் தெரியாவிட்டாலும் ஒரு கணினியை நல்லபடியாக பயன்படுத்த முடியும் எனவே அந்த கணினியில் சில அதிநவீன அம்சங்கள் எனக்கு தேவைப்பட்டால் மட்டுமே கணினியின் விவரங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பெராமீட்டர்கள் என்ன அது போன்ற தொடர்புடைய கமேன்ட்கள் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த தேவை கணினிகளை GUI ஐ நோக்கி தள்ளியுள்ளது இப்போது அது பயனாளர் குறிக்கோள் அடிப்படையில் இது ஒரு பயனாளர் குறிக்கோள் மறுபுறம் கணினியின் இலக்கு என்னவென்றால் அது செயல்படுத்த மற்றும் பராமரிக்க எளிதானது மற்றும் நெகிழ்வான நம்பகமான பிழை இல்லாத மற்றும் திறமையானதாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை ஹை லெவல் லாங்வேஜில் எழுதுகிறீர்களா அல்லது அசெம்பிளி லாங்வேஜில் எழுதுகிறீர்களா என்பது ஒரு பெரிய தேர்வாக இருக்கும் எனவே நான் ஹை லெவல் லாங்வேஜில் எழுத முடிந்தால் சம்பந்தப்பட்டவைகளை வெளிப்படுத்துவது மிகவும் எளிதானது எனவே ப்ரோக்ராமில் கான்ஸ்டென்டை உறுதி செய்வதற்காக கான்ஸ்டென்டை எழுதுவது எளிதானது அந்த வகையில் அதை வடிவமைப்பது எவ்வளவு எளிது செயல்படுத்துவது எவ்வளவு எளிது பராமரித்தல் என்றால் நாளை சில அறிக்கை சில பிழை அறிக்கை அல்லது செய்ய வேண்டிய சில மேம்பாட்டு விஷயங்கள் இருக்கும் அதை பராமரிப்பது எவ்வளவு எளிது அதை மாற்றுவது எவ்வளவு எளிது பின்னர் நெகிழ்வுத்தன்மை நம்பகத்தன்மை பிழை எவ்வளவு ஆகியவை எல்லாம் கணினியின் பார்வையில் இருந்து வரும் சிக்கல்கள் ஆகும் ஒரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை குறிப்பிடுவதும் வடிவமைப்பதும் மென்பொருள் பொறியியலின் மிகவும் ஆக்கபூர்வமான பணிகளாகும் எனவே நிச்சயமாக மென்பொருள் பொறியியல் முழு வடிவமைப்பு செயல்முறையையும் ஆவணப்படுத்த முயற்சிக்கும் எனவே OS வடிவமைப்பு செயல்முறையை ஆவணப்படுத்துவது நிச்சயமாக கடினம் ஏனென்றால் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமே மிகவும் சிக்கலானது மேலும் அதற்கான ஆவணப்படுத்தல் என்பது மிகவும் கடினமாகிறது எனவே நீங்கள் காெள்கைகள் மற்றும் நுட்பங்களை பார்த்தால் முக்கியமாக பிரித்து அறிய வேண்டிய கருத்து எதுவென்றால் காெள்கைகள் என்பது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதை எவ்வாறு செய்வது என்பது நுட்பமும் ஆகும் எனவே காெள்கைகள் மற்றும் நுட்பங்கள் உள்ளன காெள்கைகள் வாரியாக நாம் சிலவற்றை பின்பற்றலாம் ஆனால் நாம் நுட்பத்திற்கு வரும்போது அதைச் செய்வது எளிதானதாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் எனவே சிலவற்றை எப்படி செய்வது என்பதை நுட்பங்கள் தீர்மானிக்கின்றன என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை காெள்கைகள் தீர்மானிக்கின்றன காெள்கையிலிருந்து நுட்பத்தை பிரிப்பது மிக முக்கியமான கருத்தாகும் காெள்கை முடிவுகளை பின்னர் மாற்ற வேண்டுமானால் அதிகபட்ச நெகிழ்வுத்தன்மையை இது அனுமதிக்கிறது எடுத்துக்காட்டாக டைமர் எனவே இது மிகவும் துல்லியமான டைமர்களை அறிமுகப்படுத்த விரும்பலாம் எனவே அதுதான் காெள்கை முடிவு இப்போது காெள்கை முடிவு அதைச் சொன்னால் நான் ஒரு சிறந்த டைமரைப் பயன்படுத்த விரும்புகிறேன் அதன் உண்மையான செயல்படுத்தல் பகுதியை நான் மாற்ற முடியும் எனவே காெள்கைகள் என்றால் எனக்கு நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும் இதனால் காெள்கை முடிவுகளை பின்னர் எளிதாக மாற்ற முடியும் ஆரம்ப ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தைப் போல செயல்படுத்தல் அதிக மாறுபாடு கொண்டதாக இருக்கலாம் அவைகள் அசெம்பிளி லாங்வேஜில் எழுதப்பட்டன பின்னர் அல்கோல் பி எல்1 போன்ற கணினி ப்ரோக்ராமிங் லாங்வேஜ்களில் எழுதப்பட்டன இப்போது அவற்றில் பெரும்பாலானவை C C போன்றவற்றில் எழுதப்பட்டுள்ளன எனவே OS வடிவமைப்புகளில் நிறைய மாறுபாடுகள் உள்ளன எனவே ஹை லெவல் லாங்வேஜில் வரும்போது அது எழுதுவதற்கு எளிதாகும் மற்றும் OS கோடை எழுதுவதில் பிழை ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாகிவிடும் ஒரு சாதாரண காரணம் என்னவென்றால் இது ஒரு ஹை லெவல் லாங்வேஜ் பயனாளர்கள் ப்ரோக்ராமின் மீது சிறந்த கட்டுப்பாட்டைப் பெறுகிறார்கள் அதேசமயம் நீங்கள் அசெம்பிளி லெவலில் எழுதுகிறீர்கள் என்றால் லாஜிக்கில் பிழை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் எனவே இது மொழிகளின் கலவையாக இருக்க வேண்டும் லாேவஸ்ட் லெவலில் அசெம்பிளியில் மெயின் பாடி C ல் சில ப்ரோக்ராம்களுக்கு C ல் அல்லது PerlPython ஷெல் ஸ்கிரிப்டுகள் போன்ற ஸ்கிரிப்டிங் மொழிகளில் இருக்க வேண்டும் எனவே அசெம்பிளியில் லாேவஸ்ட் லெவல் ஏனெனில் நீங்கள் அசெம்பிளியில் எழுதும்போது நேரடியாக ஸிபியு ரெஜிஸ்டர்களுக்கான அணுகலைப் பெறுவீர்கள் எனவே குறிப்பாக அடிப்படை இன்புட் அவுட்புட் சேவைகளின் பகுதி அடிப்படை ப்ராஸஸரின் அசெம்பிளி லாங்வேஜில் எழுதப்பட்டுள்ளது மற்றும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் பொதுவாக நாம் கணினியின் செயல்திறனை மேம்படுத்த விரும்புகிறோம் இப்போது லாேவஸ்ட் லெவலை நீங்கள் மேம்படுத்த விரும்பினால்அது விரைவாக எக்ஸிக்யுட்டாகும் ஒரு பாணியில் செயல்படுத்தப்பட வேண்டும் எனவே விரைவான எக்ஸிக்யூஷனுக்கு நாம் அசெம்பிளி லாங்வேஜில் எழுத வேண்டும் அல்லது மெஷின் கோடிற்கு எளிதாக மொழிபெயர்க்க வேண்டும் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் இந்த லோ லெவல் பொதுவாக அசெம்பிளியில் எழுதப்படுகிறது அதற்கு மேல் மெயின் பாடி C லாங்வேஜில் எழுதப்பட்டுள்ளது ஸிஸ்டம் ப்ரோக்ராம்கள் இந்த மெயின் OS பகுதியை விட ஹையர் லெவலில் எழுதப்படலாம் சேவைகளை பெற அவை இந்த OS கால்ஸை பயன்படுத்துகின்றன எனவே அவை C C Perl Python போன்ற ஹை லெவல் லாங்வேஜில் கூட எழுதப்படலாம் நிச்சயமாக ஹை லெவல் லாங்வேஜை மற்ற வன்பொருள்களுக்கு மாற்றுவது எளிதானது ஏனென்றால் டெஸ்டினேஷன் கணினியில் ப்ரோக்ராமை கம்பைல் செய்து கோடை திரும்பப் பெற முடியும் எனவே அந்த வழியில் நான் OS கோடை திரும்பப் பெறுகிறேன் அந்த காரணத்தினால் தான் ஒரு தளத்திலிருந்து மற்றொரு தளத்திற்கு ப்ரோக்ராமை மிக எளிதாக எடுத்துச் செல்ல முடிகிறது ஆனால் நிச்சயமாக நாம் பெறும் ப்ரோக்ராம் மெதுவாக இருக்கும் அசெம்பிளி லாங்வேஜ் ப்ரோக்ராமை எழுதுகிறவர்கள் உண்மையில் அந்த ஸிஸ்டத்தில் ஒரு மாஸ்டர் ஆவார்கள் அவரால் எழுதப்படும் ப்ரோக்ராம் இந்த ஸிஸ்டத்தை இயற்கையாகவே இன்னும் விரிவாக கவனித்துக்கொள்ளும் எனவே அது மிகவும் திறமையாக இருக்கும் ஆனால் அசெம்பிளி மற்றும் ஹை லெவல் லாங்வேஜ் ப்ரோக்ராம் உண்மையில் சில கம்பைலரால் செய்யப்படுகிறது கம்பைலரால் கணினி தரக்கூடிய மிக உயர்ந்த செயல்திறனைப் பயன்படுத்த முடியாது எனவே அந்த வகையில் ஹையஸ்ட் லெவல் மற்றும் மெஷின் லெவல் கோடை பயன்படுத்துவதில் நமக்கு நெகிழ்வுத்தன்மையும் அதேநேரம் சிரமங்களும் உள்ளன OS சொந்தமில்லாத வன்பொருளில் இயங்க அனுமதிக்க கூடிய எமுலேஷன் பெற்றிருக்க முடியும் எமுலேஷன் என்பது நீங்கள் ஒரு கணினி அமைப்பு வைத்திருந்தால் அது சன் சோலாரிஸை அடிப்படையாகக் கொண்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கு நான் ஒரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை உருவாக்குகிறேன் இறுதியில் அது ஒரு லினக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் ரன் செய்யும் வகையில் லினக்ஸின் சில பதிப்பை நான் மாற்றி உருவாக்குகிறேன் இப்போது இந்த லினக்ஸை இயக்குவதற்கு இங்கே எனக்கு சில சொந்த தளங்கள் கிடைத்துள்ளன எனவே இது சில வன்பொருளில் இயங்கக்கூடும் இது இயங்குவது பென்டியம் ப்ராஸஸராக இருக்கலாம் இப்போது நான் இங்கே லினக்ஸிற்கான கோடை உருவாக்க முடியும் ஆனால் இந்த லினக்ஸ் சில இயந்திரங்களை இலக்காகக் கொண்டிருக்கலாம் இது AMD யிலிருந்து வந்த சில ப்ராஸஸராக இருக்கலாம் எனவே இது ஒரு AMD ப்ராஸஸரில் இயங்கக்கூடும் ஆனால் இந்த லினக்ஸ் கோட் உருவாக்கப்பட்டு இது சரிபார்க்கப்பட்டாலும் அது AMD ல் இயங்குமா இல்லையா என்பது தெரியவில்லை எனவே அந்த நோக்கத்திற்காக இந்த கட்டத்தில் நான் செய்ய வேண்டியது AMD ன் நடத்தையை எப்படியாவது எமுலேட் செய்ய வேண்டும் எனவே பென்டியம் வன்பொருளைப் பயன்படுத்தி AMD வன்பொருளைப் எமுலேட் செய்ய மென்பொருளின் மற்றொரு அடுக்கு உள்ளது எனவே இப்போது லினக்ஸ் ப்ரோக்ராமை உருவாக்கிய பிறகு இந்த AMD இன்டர்ஃபேஸ் மூலம் நான் அதை இங்கே இயக்கினால் இந்த புதிய ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் பெரும்பாலான செயல்பாடுகளை நான் உறுதியாக நம்ப முடியும் இது AMD இயங்குதளத்திலும் சரியாக இயங்குமா இல்லையா என்பதை குறித்து நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை கிடைக்கும் எனவே இது எமுலேஷன் செயல்முறையாகும் ஒரு ப்ராஸஸர் மற்றொரு வன்பொருளில் ஒரு சிறிய பகுதியில் எமுலேட் செய்யப்படுகிறது ஆனால் அதில் இயங்கும் உண்மையான வன்பொருள் வேறுபட்டது எனவே இந்த எமுலேஷன் ஒரு OS ஐ சொந்தமற்ற வன்பொருளில் இயக்க அனுமதிக்கும் எனவே இங்கே இந்த AMD ஒரு சொந்தமற்ற வன்பொருள் மற்றும் அது இந்த பென்டியம் ப்ராஸஸரில் இயங்குகிறது எனவே இந்த வழியில் AMD ன் எமுலேஷன் நடக்கிறது ஒரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை கட்டமைக்க பல்வேறு வழிகள் உள்ளன நாம் மோனோலித்திக் கட்டமைப்பைக் கொண்டிருக்கலாம் லேயர்ட் கட்டமைப்பைக் கொண்டிருக்கலாம் மைக்ரோ கெர்னல் அடிப்படையிலான கட்டமைப்பை கொண்டிருக்கலாம் மோனோலித்திக் அமைப்பு என்பது முழு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமும் ஒரு மென்பொருளாகும் எளிய அமைப்புடைய MS DOS போன்றது நீண்ட காலமாக சந்தையை வரம்பில் வைத்துள்ள மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ஒரு மோனோலித்திக் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ஆகும் சிக்கலான யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் இருக்கின்றது எனவே அதுவும் ஒரு மோனோலித்திக் ஆகும் இதேபோல் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமும் உள்ளது இதுவும் ஒரு மோனோலித்திக் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் அடுத்ததாக நாம் லேயர்ட் அமைப்பை பெற்றுள்ளோம் அங்கே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லேயர்களின் அடிப்படையில் உருவாக்கப்படும் எனவே அடிப்படை இன்புட் அவுட்புட் சேவைகளின் அடிப்படையில் OS ன் ஒரு லேயரை உருவாக்குகிறோம் அதன் மேல் நாம் மற்றொரு லேயரை உருவாக்குகிறோம் இதனால் பயனாளர்கள் அதிக மட்டத்திலும் உயர் லேயரிலும் இருப்பார்கள் இதனால் நீங்கள் வேலையைச் செய்ய சேவைகளை கீழ் லேயரிகளிலிருந்து பெறலாம் இது லேயர்கள் அணுகுமுறை இந்த மைக்ரோ கெர்னல் அடிப்படையிலான அணுகுமுறையை நாம் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக இந்த மேக் ஓஎஸ் இந்த மைக்ரோ கெர்னலைப் பெற்றுள்ளது அங்கு செயல்பாடுகளை செய்ய இந்த கெர்னல் பங்ஷன்ஸ் பயன்படுத்தப்படும் MS DOS ஐ பார்ப்போம் MS DOS குறைந்த இடத்திலேயே அதிக செயல்பாட்டை வழங்குகிறது அவற்றின் வரையறுக்கப்பட்ட வன்பொருள் வசதிகளை பெற்றுள்ளோம் எனவே நோட் மாட்யூல்களாக பிரிக்கப்படவில்லை இது சில கட்டமைப்பைக் கொண்டுள்ளது அதன் இன்டர்ஃபேஸ் மற்றும் செயல்பாட்டு நிலைகள் நன்கு பிரிக்கப்படவில்லை மிக லோயர் லெவலில் இந்த அடிப்படை இன்புட் அவுட்புட் சேவைகளின் மூலம் டிவைஸ்களுடன் பேசக்கூடிய இந்த ROM bios டிவைஸ் டிரைவர்கள் உள்ளன அதற்கு மேல் இந்த bios டிவைஸ் டிரைவர்களைப் பயன்படுத்தும் சில உயர்நிலை டிவைஸ் டிரைவர்களைக் கொண்டிருக்கும் டாஸ் டிவைஸ் டிரைவர்கள் உள்ளன பின்னர் சில ரெசிடெண்ட் ஸிஸ்டம் ப்ரோக்ராம் உள்ளது இதனால் சேவைகளைப் பெற்றுள்ளோம் எனவே அவை அடிப்படையில் கணினியை குறிக்கிடும் சிஸ்டம் கால்ஸ் வழங்கும் பகுதியாகும் எனவே எந்தவொரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இயக்குகின்றதோ அது இந்த ரெசிடெண்ட் ஸிஸ்டம் ப்ரோக்ராமை எக்ஸிக்யுட் செய்வதற்கும் இந்த MS DOS டிவைஸ் டிரைவர்கள் மற்றும் பயாஸ் டிவைஸ் டிரைவர்கள் ஆகியவற்றின் உதவியைப் பெறுவதற்காகவும் பயன்படுத்துகிறது பின்னர் யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் அசல் யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் மட்டுப்படுத்தப்பட்ட கட்டமைப்பைக் கொண்டிருந்தது அது வன்பொருள் செயல்பாட்டால் மட்டுப்படுத்தப்பட்டது யூனிக்ஸ் ஓஎஸ் இரண்டு பிரிக்கக்கூடிய பகுதிகளைக் கொண்டுள்ளது ஒன்று ஸிஸ்டம் ப்ரோக்ராம்கள் மற்றும் மற்றொன்று கெர்னல்ஆகும் எனவே ஸ்லாஷ் பின் டைரக்டரியில் நாம் பார்த்த ஸிஸ்டம் ப்ரோக்ராம்கள் போன்ற நிறைய ப்ரோக்ராம்கள் உள்ளன அவை உண்மையில் யுனிக்ஸ் ஆதரிக்கும் கமேன்ட் மற்றும் கெர்னல் பகுதி எனவே கெர்னல் பகுதி சிஸ்டம் கால்ஸ் இன்டர்ஃபேஸிற்கு கீழே உள்ள அனைத்தையும் கொண்டுள்ளது மற்றும் பிஸிக்கல் வன்பொருள்கள்கள் ஃபைல் ஸிஸ்டம் CPU திட்டமிடல் மெமரி மேனேஜ்மென்ட் ஆகியவற்றை வழங்குகிறது எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் முக்கியமான அனைத்து செயல்பாடுகளும் கெர்னலில் வைக்கப்படுகின்றன எனவே கணினியிலிருந்து ஒரு சேவையைப் பெற வேண்டிய போதெல்லாம் நாம் ஒரு சிஸ்டம் கால்ஸ் மேற்கொள்ள வேண்டும் அல்லது சில கணினி ப்ரோக்ராமின் உதவியை எடுக்க வேண்டும் இது சிஸ்டம் கால்ஸின் உதவியை எடுக்கும் எனவே இறுதியில் அவை அனைத்தும் சிஸ்டம் கால்ஸை ஏற்படுத்தும் மற்றும் அந்த சிஸ்டம் கால்ஸ் எக்ஸிக்யூட் செய்யப்படும் மேலும் அவை நமக்கு சேவையை வழங்குகின்றன எனவே பாரம்பரிய யூனிக்ஸ் அமைப்பு இது போன்றது நாம் டெர்மினல்களை கட்டுப்படுத்த டெர்மினல் கன்ட்ரோலரை பெற்றுள்ளோம் டிஸ்க் மற்றும் உதவிக்குறிப்புகளுக்கான சாதனக் கட்டுப்பாட்டுகளைப் பெற்றுள்ளோம் பிஸிக்கல் நினைவகத்திற்கான நினைவகக் கட்டுப்பாட்டுகளைப் பெற்றுள்ளோம் இது மிகக் குறைந்த நிலை அதன் மேல் கெர்னல் நிலை கிடைத்துள்ளது எனவே கெர்னல் நிலை மற்றும் வன்பொருளுக்கு இடையில் இந்த கெர்னல் இன்டர்ஃபேஸ் நிலை கிடைத்துள்ளது எனவே இங்கே உண்மையில் நீங்கள் டிவைஸ் டிரைவர் இன்டர்ஃபேஸ்களைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த டிவைஸ் வகைகளில் ஒவ்வொன்றும் அவற்றின் டிரைவர்களைக் கொண்டிருக்கும் மேலும் இந்த கெர்னல் அந்த டிவைஸ் டிரைவர்களை இன்வோக் செய்து தனிப்பட்ட டிவைஸ்களால் செய்யும்படி கேட்டுக்கொள்ளும் கெர்னலுக்கு நாம் இந்த சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸை பெற்றுள்ளோம் இந்த கெர்னலுக்கு சிக்னல்கள் டெர்மினல் கையாளுதல் கேரக்டர்ஸ் IO கணினி டெர்மினல் டிரைவர்கள் போன்ற பல வகையான செயல்பாடுகளை நாம் பெற்றுள்ளோம் எனவே இவை டெர்மினலுக்கு வழங்கப்படும் பல்வேறு வகையான வசதிகள் எனவே டெர்மினலை எவ்வாறு கையாள்வது டெர்மினலுக்கு ஸ்ட்ரீம் ஆப் கேரக்டர்ஸை எவ்வாறு அனுப்புவது மற்றும் டெர்மினலிலிருந்து வரும் ஸ்ட்ரிங் ஆப் கேரக்டர்ஸை எவ்வாறு பெறுவது என்பதற்கான நடைமுறைகளை இது கொண்டிருக்கும் எனவே இன்புட் மற்றும் அவுட்புட் இரண்டையும் இது கொண்டிருக்கும் இதேபோல் ஃபைல் ஸிஸ்டம் டிஸ்க் மற்றும் டேப்பிலிருந்து டேட்டாவைப் பெறக்கூடிய கால்ஸ் உள்ளன அவைகளிடம் டிஸ்க் மற்றும் டேப் டிரைவர்கள் இருக்கும் அவை அந்த செயல்பாடுகளைச் செய்யும் அல்லது இதேபோல் CPU திட்டமிடல் பகுதிக்கு பேஜ் ரீப்ளேஸ்மென்ட் கோரிக்கை பேஜிங் விர்ச்சுவல் மெமரி போன்ற இந்த மெமரி இன்டர்ஃபேஸ் உள்ளது எனவே அவை அனைத்தும் கெர்னல் சேவைகளின் தொகுப்பால் மீண்டும் வழங்கப்படுகின்றன பயனாளர் மட்டத்திலிருந்து இன்டர்ஃபேஸ் என்று அழைக்கப்படும் அமைப்பு இருக்கும் அது கெர்னல் மோடுக்கு கொண்டு செல்லப்படும் மற்றும் கெர்னல் மோடில் அது அந்த செயல்பாடுகளைச் செய்யும் எனவே பயனாளர்கள் இந்த மட்டத்தில் இருக்கும்போது பயனாளர்கள் கால்ஸை வழங்கலாம் இந்த ஷெல் கமேன்ட்களை கொடுக்க முடியும் இது இறுதியில் கணினிக்கான சிஸ்டம் கால்ஸாக மொழிபெயர்க்கும் எனவே இது ஒரு வாய்ப்பு பிற சாத்தியக்கூறுகள் என்னவென்றால் பயனாளர்கள் கம்பைலர்களையும் இன்டர்ப்ரெட்டர்களையும் பயன்படுத்தி உயர்நிலை மொழியில் எழுதப்பட்ட தங்கள் ப்ரோக்ராமை சில அப்ளிகேஷன் ப்ரோக்ராமுடன் தொகுக்க முடியும் மேலும் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இயங்குவதற்கு வழங்கப்படலாம் இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இயங்கும்போது அது சிஸ்டம் கால்ஸின் எண்ணிக்கையை அதிகபடுத்தக்கூடும் மேலும் அந்த சிஸ்டம் கால்ஸ் கெர்னலால் செயல்படுத்தப்படும் எனவே இந்த வழியில் பாரம்பரிய யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் இந்த கட்டமைப்பைப் பின்பற்றுகின்றது மறுபுறம் இந்த லினக்ஸ் சிஸ்டம் உண்மையில் கிட்டத்தட்ட ஒத்த கட்டமைப்பைப் பெற்றுள்ளது லோயஸ்ட் லெவலில் எனக்கு வன்பொருள் கிடைத்துள்ளது அதற்கு மேல் நமக்கு டிவைஸ் டிரைவர்கள் கிடைத்துள்ளன டிவைஸ்கள் பரவலாக ப்ளாக் டிவைஸ்கள் மற்றும் கேரக்டர் டிவைஸ்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ப்ளாக் டிவைஸ்கள் உண்மையில் அந்த டேப் டிஸ்க் போன்ற டிவைஸ்கள் அங்கு நாம் ப்ளாக்குகள் அடிப்படையில் பேசுகிறோம் ஒற்றை கேரக்டர் டேட்டா பரிமாற்றத்தை நாம் செய்யவில்லை அது 1024 பைட்டுகள் அல்லது 4096 பைட்டுகள் போன்ற ப்ளாக்குகளின் அடிப்படையில் உள்ளது மற்றும் கேரக்டர் டிவைஸ்கள் என்னவென்றால் டிஸ்பிலே போன்றவை பின்னர் உங்கள் விசைப்பலகை போன்றது எனவே கேரக்டர் என்பது கேரக்டர்களின் அடிப்படையில் இடமாற்றங்கள் எனவே கேரக்டர் டிவைஸ் ஹேண்ட்லர்ஸ் கிடைத்துள்ளன பிளாக் டிவைஸ் ஹேண்ட்லர்ஸ் கிடைத்துள்ளன நாம் மெமரி மேனேஜர்களாக இருக்கிறோம் இது நினைவகம் உள் நினைவக ஒதுக்கீடு மற்றும் மறுஒதுக்கீடு பகுதியை கையாளும் இந்த நெட்வொர்க் மேனேஜர்களைப் பெற்றுள்ளோம் எனவே இது TCP ஆக இருக்கும் இது இந்த ஃபைல் பரிமாற்றம் டேட்டா பரிமாற்றம் முதலியவற்றிற்கான இந்த TCP IP நெறிமுறையைப் பின்பற்றும் எனவே ஃபைல் சிஸ்டம்கள் தொடர்பான மாட்யுல் உள்ளது இது புதிய ஃபைல் திறப்பு ஃபைலை உருவாக்குதல் வகையில் ஃபைல் சிஸ்டமை செயல்படுத்தும் எந்த ஜாப் அல்லது எந்த செயல்முறையானது எக்ஸிகியுசனுக்கு அடுத்ததாக ஸிபியுவை பெறுகிறது என்பது போன்ற ஸிபியு திட்டமிடல் தீர்மானிக்கப்படும் அதனால்தான் ஸிபியு ஷெட்யுலர் எனவே உயர் மட்டத்தில் அப்ளிகேஷன்கள் உள்ளன இங்குதான் ஸ்டேன்டர்ட் C லைப்ரரி இந்த லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளது பின்னர் இந்த லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் ஒரு அப்ளிகேஷன் இயங்குகிறது கணினியிலிருந்து ஒரு சேவை தேவைப்படும்போதெல்லாம் இது இந்த சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் வழியாகச் செல்லும் அங்கிருந்து இது இந்த கெர்னல் மோடுக்கு வரும் அங்கு கோரப்படும் இந்த வெவ்வேறு செயல்பாட்டைச் செய்யும் மாடுலாரிட்டி மோனோலித்திக் அணுகுமுறையை நீங்கள் கவனித்தால் அது அமைப்பின் ஒரு பகுதியிலுள்ள மாற்றங்கள் மற்ற பகுதிகளில் பரவலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது எனவே முழு விஷயமும் மோனோலித்திக் என்பதால் நீங்கள் எங்காவது மாறினால் ஒரு அடுக்கு விளைவாக இருக்கலாம் எனவே நீங்கள் பல இடங்களில் மாற்ற வேண்டும் அது தான் பிரச்சனை மாற்றாக நம்மால் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை தனித்தனி சிறிய கூறுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ள அமைப்பாக வடிவமைக்கலாம் அவை குறிப்பிட்ட மற்றும் வரையறுக்கப்பட்ட செயல்பாட்டைக் கொண்டுள்ளன மற்றும் இந்த அனைத்து கூறுகளின் கூட்டுத்தொகையும் கெர்னலை கொண்டது ஆகும் எனவே இது ஒரு புதிய ஸிஸ்டம்களில் இப்போது பின்பற்றப்படும் ஒரு நிலையான முறையாகும் ஏனெனில் இப்போது முழு வேலையும் மாட்யுல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மேலும் இது ஒரு ஃபைல் சிஸ்டம் மாட்யுல் ஆகும் இதில் செய்யப்பட வேண்டிய சில மேம்பாடுகள் உள்ளன இது ஸிபியு திட்டமிடல் மாட்யுலை பாதிக்கக்கூடாது எனவே அதுபோன்று இந்த வகை பிரிப்பு உள்ளது எனவே இது நமக்கு உதவும் எனவே பிற டெவெலப்மென்டிலும் எந்தவொரு மென்பொருள் டெவெலப்மென்டிலும் இந்த மாடுலாரிட்டி நிறைய உதவுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டமுக்கும் இது பொருந்தும் எனவே அனுகூலம் என்னவென்றால் ஒரு அமைப்பில் அல்லது கூறுகளில் ஏற்படும் மாற்றங்கள் அந்த கூறுகளை மட்டுமே பாதிக்கும் வகையில் கணினியை செயல்படுத்துபவர்களுக்கு மாற்றம் செய்ய அமைப்பின் உள் செயல்பாடுகளை மாற்ற மற்றும் மாடுலார் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை உருவாக்கவும் அதிக சுதந்திரத்தை அனுமதிக்கிறது எனவே அடிப்படையில் செயல்பாட்டைப் பொறுத்து நாம் அவற்றை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கிறோம் எனவே இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கிறோம் ஒரு பகுதி இன்டர்ஃபேஸ் இது இன்டர்ஃபேஸ் பகுதி மற்றும் மற்றொன்று செயல்படுத்தல் பகுதி எனவே நீங்கள் இன்டர்ஃபேஸ் பகுதியை மாற்றினால் செயல்படுத்தல் மாறாது அதேபோல் நீங்கள் இன்டர்ஃபேஸை மாற்றாமல் வைத்து செயல்படுத்தல் பகுதியை மாற்றலாம் எனவே இது நம்மிடம் உள்ள ஒரு விஷயம் இது மாடுலாரிட்டியின் ஒரு நன்மை இரண்டாவது விஷயம் என்னவென்றால் கணினியில் வெவ்வேறு மாட்யுல்கள் உள்ளன எனவே இந்த மாட்யுல் சில மாற்றங்களுக்கு உட்பட்டால் மற்ற மாட்யுல்கள் மாறவில்லை அவை அப்படியே இருக்கின்றன இந்த வழியில் இந்த மாடுலாரிட்டி நமக்கு உதவுகிறது எனவே ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் மோனோலித்திக் முறைக்கு பதிலாக இந்த பிற்கால வளர்ச்சி உள்ளது எனவே அவர்கள் அதை பல மாட்யுல்களாகப் பிரிப்பதைப் போல விநியோகிக்கிறார்கள் இதனால் வேலை பல மாட்யுல்களாக விநியோகிக்கப்படுகிறது மற்றும் வெவ்வேறு அமைவு டெவலப்பர்கள் வெவ்வேறு மாட்யுல்களில் வேலை செய்யலாம் இன்று பல ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் உலகெங்கிலும் பரவியுள்ள குழுக்களால் டெவலப் செய்யப்படுகின்றன எனவே ஒரு குழு ஃபைல் மேலாண்மை பகுதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது என்றால் ஸிபியு திட்டமிடல் பகுதியைப் பற்றி அவர்கள் கவலைப்படத் தேவையில்லை ஃபைல் மேலாண்மை பகுதியில் சில பெரிதாக்கங்கள் செய்யப்பட்டால் அது எளிதாக தற்போதுள்ள அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்படலாம் எனவே இந்த வழியில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வடிவமைப்பு இப்போது வளர்ந்து வருகிறது எனவே மாடுலாரிட்டி அங்கு மிகவும் முக்கியமானது இதிலிருந்து அடுத்த வகுப்பில் தொடருவோம்